அதாவது முழுத் தேவையையும் பூர்த்தி செய்ய ஒரு சாதாரண ஸ்டெடி ஸ்டேட் செயல்பாடு ஒரு பவர் சிஸ்டம் ஐ கட்டுப்படுத்துகிறது அடுத்தது என்னவென்றால் ஒரே நேரத்தில் ஒரு பவர் சிஸ்டம் ன் ஒவ்வொரு கட்டுப்பாட்டு பகுதியும் அமைப்பின் அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்துவதில் பங்கேற்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் அதிர்வெண்ணைக் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே ஒவ்வொரு கட்டுப்பாட்டுப் பகுதியின் பொறுப்புகளையும் ஒழுங்குபடுத்துவது இரண்டு அடிப்படை இடைவெளிகள் அவை பெரிய ஒன்றாகும் அட்டவணையில் சிஸ்டம் அதிர்வெண்ணில் அது என்ன என்பதை நான் விளக்குகிறேன் ஒவ்வொரு பகுதியும் மற்ற பகுதிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்ய ஏதுவாக தானாக அவற்றுடைய ஜெனரேஷன் அமைத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் சொந்த சுமை வேறுபாடுகளை அவை சரி செய்து கொள்ள முடியும் அப்படி செய்யும் வரை சிஸ்டம் ஷெட்யூல் அதிர்வெண் மற்றும் மொத்த ஷெட்யூல் ஆனது முறையாக பராமரிக்கப்படும் ஒருவேளை நீங்கள் நான்கு வெவ்வேறு பவர் சிஸ்டம் ஏரியா Power system area கொண்டிருப்பதாகக் கொள்வோம் அவை ஒவ்வொன்றும் இணைக்கப்பட்டு இருப்பதாக கொள்வோம் மற்றும் இந்த பகுதியானது அதாவது அதிக பவர் கொண்ட இந்த பகுதியானது அதனுடைய அவரை இப்படி விற்கும் மற்றும் வாங்கும் என நினைப்போம் இந்தப்பகுதிகள் ஒன்றோடு ஒன்று பவர் பரிமாற்றம் செய்து கொள்கின்றன என்போம் ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய கடிகாரத்தில் இப்போது 12 25 pm காட்டுகிறது இந்த நேரத்துக்கு அனைத்தும் சரியாக பராமரிக்கப்படுகிறது என்போம் அதிர்வெண் கூட சரியான அட்டவணைப்படி பராமரிக்கப்படுகிறது என்போம் இதில் ஒருவேளை ஒரு திட்டமிட்ட பவர் குறைபாடு ஏற்படலாம் அல்லது ஒரு திட்டமிட்ட சுமை அதிகரிப்பு அல்லது குறைவு வரலாம் மற்றும் அது எனக்கு தெரியும் நாம் அந்த சூழ்நிலையை கருத்தில் கொள்ளப் போவதில்லை நாம் சிஸ்டம் ஆனது ஸ்டேபில் ஆக இருக்கிறது என்று நினைக்கிறோம் மேலும் ஒரு சாதாரண செயல்பாட்டையே நாம் எடுத்துக் கொள்ளப் போகிறோம் இங்கு பல விஷயங்கள் நமக்கு முன்பே தெரிந்தவை டை லைனில் இருக்கும் பவர் என்ன என்பதும் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் ஒருவேளை திடீரென சுமையில் மாற்றம் நிகழ்ந்தால் இந்த அதிர்வெண் ம் அதன் அட்டவணை மதிப்பின் படி இருக்காது இந்த வகையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகள் இந்த தேவையை பூர்த்தி செய்ய தவறலாம் அப்போது மற்ற பகுதிகள் இந்த அதிர்வெண் மாற்றத்துக்கு ஏற்றவாறு தங்களின் பரிமாற்றத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் குறைபாடுள்ள பகுதிகளை கண்டறிய மற்றும் அவற்றுக்கு உதவ மேலும் சிஸ்டமின் அதிர்வெண்ணை மீட்டெடுப்பதற்கும் ஒவ்வொரு பகுதியின் நிகர பரிமாற்ற அட்டவணையும் அதன் அதிர்வெண் சார்பு அமைப்பால் திட்டமிடப்படுகிறது அதைப்பற்றி பிறகு பார்ப்போம் B f c நோட் d பிளஸ் 1 அப் ஆன் r என்னும் அதிர்வெண் எதிர்வினை பண்பில் b ஆனது அதிர்வெண் சார்பு அமைப்பாகும் இந்தப் பாடத்தின் பயிற்சிகளை பொருத்தவரை இவை அனைத்தையும் உங்களுக்கு விளக்க முடியாது ஆனால் இதைத்தான் நாம் ஒவ்வொரு கட்டுப்பாட்டு பகுதியின் ரெகிலெடிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்கிறோம் எனவே இதுதான் யோசனை இதை நாம் இங்கே விளக்க முடியாது கோடிங் அல்லது சிமுலேஷன் செய்யும்போது இவற்றை நாம் எளிதாக சோதித்துப் பார்க்க முடியும் கூட்டுறவு உதவி என்பது ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்ட பகுதிகளின் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்று ஏற்கனவே கூறியுள்ளேன் இப்போது இதற்காக ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 50 ஹெர்ட்ஸ் ல் 1260 மெகா வாட் மொத்த சுமை கொண்ட ஒரு பவர் சிஸ்டம் இருப்பதாக கொள்வோம் இதன் ஒவ்வொரு ஒரு சதவீத அதிர்வெண் மாற்றத்திற்கும் சுமையானது 1 5 சதவிகிதம் மாறுபடும் 60 மெகாவாட் சுமை திடீரென குறையும்போது இந்த சிஸ்டம் இன் ஸ்டெடி ஸ்டேட் அதிர்வெண் விலகல் என்ன என்பதை கண்டுபிடியுங்கள் முதலில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இங்கு வேகக் கட்டுப்பாடு இல்லை இரண்டாவது இந்த சிஸ்டம் ஆனது 240 மெகா வாட் அளவு ஸ்பின்னிங் சேமிப்பு கொண்டிருக்கும் இந்த சேமிப்பானது 500 மெகா வாட் கொண்ட ஜெனரேஷன் கொள்ளளவில் சமமாக பரவியிருக்கும் இந்த சிஸ்டத்தின் கொள்ளளவை பொறுத்து 5 சதவிகித ரெகுலேசன் இருக்கும் கவர்னர் டெட் பாண்ட் ஆனது சிஸ்டம் சுமையில் ஏற்படும் குறைவுக்கு 80 சதவிகிதம் மட்டுமே எதிர்வினை செய்கிறது என்று கருதுவோம் மீதமிருக்கும் மொத்த சுமையானது 1260 மைனஸ் 60 ஆக இருக்கும் சுமை திடீரென குறைந்தால் இங்கு ஒரு சதவிகித மாற்றம் ஏற்படும் மேலும் இங்கு வேகம் இல்லை அல்லது இந்த 50 ஹெர்ட்ஸ் ல் இருக்கும் இந்த 1260 மெகாவாட் சுமையானது அதிர்வெண்ணில் ஏற்படும் ஒரு சதவீத மாற்றத்துக்கு 1 5 சதவிகிதம் மாறுகிறது நீங்கள் 60 மெகாவாட் சுமையானது திடீரென குறையும்போது ஸ்டெடி ஸ்டேட் அதிர்வெண் விலகல் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது சுமை தனிமைப் படுத்தப்படுகிறது மேலும் சுமை குறைகிறது முதலாவது இங்கே வேக கட்டுப்பாடு எதுவும் இல்லை மற்றும் இரண்டாவது இந்த சிஸ்டம் ஆனது 240 மெகாவாட் ஸ்பின்னிங் சேமிப்பு கொண்டுள்ளது இந்த 500 மெகாவாட் ஜெனரேஷன் கொள்ளளவு ஆனது 5 சதவிகித ரெகுலேஷன் கொண்டுள்ளது இது இதன் மேல் சமமாகப் பரவி உள்ளது கவர்னர் டெட் பேண்ட் விளைவை பொறுத்தவரை கவலை வேண்டாம் அது சுமையில் ஏற்படும் குறைவுக்கு 80 சதவிகிதம் மட்டுமே எதிர்வினை காட்டும் எனவே மீதமிருக்கும் மொத்த சுமையானது 120 மைனஸ் 60 ஆக இருக்கும் மீதமிருக்கும் சுமையின் டேம்பிங் மாறிலி ஆனது d ஆகும் அது 1 5 அப்பான் 100 இன் டூ 1200 1 5 upon 100 into 1200 ஆக இருக்கும் ஏனெனில் சுமையானது ஒரு சதவீத அதிர்வெண் மாற்றத்துக்கு 1 5 மாறும் 5 அப்பன் 100 இன்டூ 1200 இன்டூ 100 அப்பன் 50 இன்டூ 1 1 5 upon 100 into 1200 into 100 upon 50 into1ஆகும் இதுதான் நான் இங்கு எழுதியுள்ளேன் 5 பை அதிர்வெண்ணின் ஒரு சதவிகிதம் ஆக இருக்கும் இதுபோன்ற கணக்கு ஏற்கனவே பார்த்துள்ளோம் இது 36 மெகா வாட்ஸ் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் எனவே வேகக் கட்டுப்பாடு இல்லை என்றால் நமக்கு கிடைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் அதிர்வெண் ஆனதுஆக இருக்கும் ஏனெனில் வேகக் கட்டுப்பாடு இல்லை என்றால் வேகக்கட்டுப்பாட்டு அளவுரு அங்கு இருக்காது இது ஒரு திறந்து சுற்று சிஸ்டம் போல செயல்படும் இந்த வகையில் r டேர்ம் ஆனது வராது எனவே இது மைனஸ் டெல்டா pl அப்பான் d ஆக இருக்கும் எனவே இது மைனஸ் ஆப் மைனஸ் 60 அப்பான் 36 upon 36 ஆக இருக்கும் ஏனெனில் சுமையானது 60 மெகாவாட் குறைந்திருக்கிறது அதனால்தான் மைனஸ் குறியீடு வருகிறது எனவே வேகம் அதிகரித்தால் அதிர்வெண்னும் அதிகரிக்கும் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மொத்த ஸ்பின்னிங் ஜெனரேஷன் குறைவானது சுமை மற்றும் சேமிப்பின் கூட்டுத் தொகையாக இருக்க வேண்டும் எனவே மொத்த ஸ்பின்னிங் ஜெனரேஷன் கொள்ளளவு ஆனது சுமை மற்றும் சேமிப்பின் கூட்டுத் தொகையாக இருக்கும் அதாவது1260 பிளஸ் 240 ஆனது 1500 மெகாவாட் ஆகும் 240 மெகாவாட் ஆனது 500 மெகாவாட் ஜெனரேஷன் கொள்ளளவின் மீது சமமாக பரவியுள்ளது ரெகுலேஷன்க்கு உதவும் ஜெனரேஷன் ஆனது கவர்னர் மூலம் தரப்படுகிறது கவர்னர் ஆனது இதற்கு எதிர்வினை புரியும் மற்றும் இதற்கு கவர்னர் ஆனது உதவாது ஆனால் எண்ணிக்கை r க்காக இதை நாம் எடுத்துக் கொள்கிறோம் 80 சதவிகித கவர்னர்கள் மட்டுமே சுமையின் குறைப்புக்கு எதிர்வினை புரிகிறது எனவே ரெகுலேஷன்க்கு உதவி செய்யும் ஜெனரேஷன் ஆனது 0 8 இண்டூ 1500 0 8 into 1500 அதாவது 1200 மெகாவாட் இந்தக் கணக்கில் ரெகுலேஷன் ஆனது 5 ஆக கொடுக்கப்பட்டுள்ளது 5 என்றால் அதிர்வெண்ணில் 5 சதவிகித மாற்றம் ஆகும் இது 100 சதவிகித பவர் ஜெனரேஷன் மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவே R ஆனது ரெகுலேஷன் அளவுரு இது 5 சதவிகிதம் பை 50 இன்டூ பை 1200 ஆக இருக்கும் இந்த வகையில் R ஆனது 0 05 into 50 அதாவது அதிர்வெண்ணின் 5 சதவிகிதம் ஆனது 50 ஹெர்ட்ஸ் பை 1200 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் R ஆனது 1 அப் ஆன் 480 ஹெர்ட்ஸ் பெர் மெகாவாட் அதாவது இது 480 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் எனவே 1 அப் ஆன் r ஆனது 480 மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் அதாவது தலைகீழாக இருக்கும் எனவே காம்போசைட் சிஸ்டம் அதிர்வெண் எதிர்வினை பண்பானது ஆக இருக்கும் என நமக்கு தெரியும் D ஆனது 36 மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் என கணக்கிட்டோம் 1 பை R ஆனது 480 மெகாவாட் பெர் ஹெர்ட்ஸ் என கனக்கிட்டோம் எனவே காம்போசைட் சிஸ்டம் அதிர்வெண் எதிர்வினை பண்பானது 516 மெகாவாட்ஸ் பெர் ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் எனவே ஸ்டெடி ஸ்டேட்டில் அதிர்வெண்ணின் அதிகரிப்பானது ஆக இருக்கும் பீட்டா ஆனது 516 என கணக்கிட்டோம் எனவே ஹெர்ட்ஸ் எனவே இங்கு வேக கட்டுப்பாடு எதையும் நாம் பார்ப்பதில்லை இந்த வகையில் இது 1 667 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் நீங்கள் அனைத்தையும் இங்கு கருதினால் இது அந்த சமயத்தில் 0 1162 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் இது மற்றுமொரு கணக்கு உதாரணமாக முழு சுமையில் 3 A 200 MVA கொண்ட ஜெனரேட்டர் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் செயல்படுவதாக கொள்வோம் சுமையானது கவர்னர் சிஸ்டம் ல் ஏற்படும் நேர மாற்றத்தின் காரணமாக திடீரென 20 மெகா வாட் குறைவதாக எடுத்துக் கொள்வோம் ஸ்டீம் வால்வு ஆனது 0 22 வினாடி கழித்து மூட ஆரம்பித்தால் இந்த நேரத்தில் ஏற்படும் அதிர்வெண் மாற்றத்தை கணக்கிடுங்கள் H ஆனது 10 கிலோ வாட் பெர் செகண்ட் kva ஆக தரப்பட்டுள்ளது அதாவது H ஆனது 10 வினாடியாக இருக்கும் ஏனெனில் கேவிஏ பை கிலோவாட் ஆனது ஒரு பரிமாணம் அற்றது எனவே H ஆனது 10 வினாடியாக இருக்கும் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் அதிர்வெண்ணில் ஏற்படும் மாற்றத்தை கண்டறியவேண்டும் இவைதான் கொடுக்கப்பட்ட தரவுகள் சேமிக்கப்பட்ட இயக்க ஆற்றலானது 10 இன்டூ 200 இன் டூ 1000 கிலோ வாட் செகண்ட் இது முழு சுமையுடன் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் ல் செயல்படும் 200 mva ஜெனரேட்டர் ஆக தரப்பட்டுள்ளது சுமையானது கவர்னர் சிஸ்டம் இன் நேர மாறுபாடு காரணமாக திடீரென 20 மெகாவாட் அளவு குறைகிறது இவை அனைத்தும் கிலோவாட் செகண்ட்ஸ் ஆக மாற்ற பட வேண்டும் எனவே இது 10 இன் டூ 200 இன் டூ 1000 கிலோ வாட் செகண்ட் ஆக இருக்கும் சேமிக்கப்பட்ட இயக்க ஆற்றல் ஆனது 2 இன் டூ 10 பவர் 6 கிலோ வாட் செகண்ட் ஆக இருக்கும் இரண்டாவது இந்த ஸ்டீம் வால்வ் மூடுவதற்கு முன்பு ஜெனரேட்டர் க்கு தரப்படும் பவர் உள்ளீடு ஆனது 20 மெகாவாட் ஆகும் 20 மெகாவாட் அவனது இங்கு தரப்படுகிறது எனவே பின்னர் சூழலும் பாகங்களுக்கு 0 22 செகண்ட் ல் தரப்படும் அதிக ஆற்றல் ஆனது 20 இன் டூ 1000 ஆக இருக்கும் கிலோவாட் ஆக மாற்றும் போது 0 22 ஆக இருக்கும் 4400 கிலோ வாட் ஆகும் சேமிக்கப்பட்ட இயக்க ஆற்றல் ஆனது அதிர்வெண்ணின் ஸ்கொயர் க்கு நேர் விகிதத்தில் இருக்கும் எனவே 0 22 வினாடிகளுக்கு பிறகு இருக்கும் அதிர்வெண் ஆனதுஹெர்ட்ஸ் ஆக இருக்கும் அதிர்வெண்ணின் ஸ்கொயர் ஆனது இயக்க ஆற்றலுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும் இது 60 066 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கிறது இதில் எந்த குழப்பமும் இல்லை என்று நினைக்கிறேன் H ஆனது 10 செகண்ட் எனத் தரப்பட்டுள்ளது எனவே P R H என்பது மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆகும் இப்போது இது 200 மெகாவாட் அல்லது mva இல்லை இது 10 இன் டூ 200 இன் டூ 1000 கிலோ வாட் செகண்ட் இந்தக் கணக்கைப் பொருத்தவரை இது மிகவும் எளிமையானது அதிர்வெண் ஆனது 60 066 ஹெர்ட்ஸ் ஆக இருக்கிறது இது உங்கள் பெயர் அளவு அதிர்வெண்ணெ விட சிறிது அதிகம் மேலும் சில கணக்குகளை பார்ப்போம் பின்னர் நான் இந்த பாடத்தை முடிக்கிறேன் எனவே அடுத்தது இரண்டு பகுதிகள் இணைக்கப்பட்ட பவர் சிஸ்டம் இன் LFC ஆகும் இந்த வகையில் இது பகுதி 1 என்போம் இது பகுதி 2 என்போம் இவை டை லைன்கள் ஆகும் டை லைன் என்பது ஒரு மும்முனை பரிமாற்ற லைன் ஆகும் மற்றும் இதில் ரியல் பவர் மட்டுமே செல்லும் எனக் கருதுவோம் இந்த டை லைன் இன் ரேசிஸ்டன்ட் ஆனது அதனுடைய ரிஆக்டன்ஸ் விட மிக குறைவு என்போம் எனவே ரேசிஸ்டன்ட் ஆனது புறக்கணிக்க படலாம் ரியல் பவர் டேர்ம் அடிப்படையில் இதன் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவானது ஆக இருக்கும் மற்றும் இதன் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனது ஆக இருக்கும் இந்த இரண்டு பவர் சிஸ்டம் களும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கும் இதுதான் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட இரண்டு பவர் சிஸ்டம் களின் LFC ஆகும் படம் 17 ஆனது டை லைன் மூலம் இணைக்கப்பட்ட இரண்டு பவர் சிஸ்டம் களை காட்டுகிறது டை லைன் உடைய ரெசிஸ்டன்ஸ் ஆனது புறக்கணிக்கப்படுகிறது இது அதனுடைய வரைபடம் என்பது பகுதி ஒன்றின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு மற்றும்என்பது பகுதி இரண்டின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு என்போம் எனவே இந்தப் பக்கத்தில் இரண்டு பார்கள் இருக்கும் இது ஒன்று மற்றும் இது ஒன்று ஒன்றிலிருந்து இரண்டுக்கு இந்த டை லைனில் மின்னோட்டம் ஆனது பாய்கிறது இரண்டிலிருந்து ஒன்றுக்கு பாய்ந்தாலும் கவலையில்லை நாம் எப்போது எடுக்கும் மின்னோட்டம் எனப்படுகிறது இந்த டை லைன் ஆனது ஒரு மும்முனை பரிமாற்ற லைன் ஆகும் பொதுவாக மும்முனை பரிமாற்ற லைன் களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆனது ரியக் டான்ஸ் ஐ விட மிக மிக குறைவாக இருக்கும் எனவே r ஆனது புறக்கணிக்கப்படுகிறது R ஐ சேர்த்தும் ஒரு மாடலை நாம் உருவாக்கலாம் அது எப்படி என்பதை பின்னால் சொல்கிறேன் ஆனால் இந்தப் பாடத்திட்டத்தில் நாம் அதைப் பார்க்கப் போவதில்லை அதை கருதும் போது நாம் ஓரளவு நல்ல எதிர்வினையை பெற முடியும் ஆனால் r ஆனது டேம்பிங் அறிமுகப்படுத்துவதால் நாம் அதை பொதுவாக புறக்கணிக்கிறோம் இந்த வகையில் சுமை இருக்கலாம் ஆனால் நான் அதை இங்கு காண்பிக்கவில்லை இங்கு சுமை ஆக இருக்கும் மற்றும் இங்கு ஆக இருக்கும் இந்த பஸ்பார் மின் அழுத்தமானது ஆக இருக்கும் மற்றும் இங்கு பஸ்பார் மின் அழுத்தம் ஆக இருக்கும் இந்தப் புள்ளிக்கு வரும் பவர் ஆனது துவக்கத்தில் ஆக இருக்கும் இது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் உங்களுடைய ரியல் பவர் ஆனது ஒன்றிலிருந்து இரண்டுக்கு பாய்கிறது இது ஒரு ரியக்டிவ் பவர் ஆக இருக்கும் மற்றும் இதன் திசை ஆனது ஒன்றிலிருந்து இரண்டாக இருக்கும் இதன் ரெசிஸ்டன்ஸ் ஆனது புறக்கணிக்கப்படுகிறது படம் 17 இல் இருந்து நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதலாம் இதே தான் நாம் இங்கும் எழுதுகிறோம் அதாவது ஏனென்றால் இதுதான் ஒன்றிலிருந்து இரண்டுக்கு பாயும் மின்னோட்டம் ஆகும் உங்கள் பொதுவான பேசார் அளவில் உள்ள மின்னழுத்தம்ஆக இருக்கும் எனவே என்பதுதான் சமன்பாடு A ஆகும் இதை A எனக் குறிப்பிடுகிறேன் இப்போது இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு பாயும் மின்னோட்டம் ஆனது ஆக இருக்கும் இங்கே r ஆனது புறக்கணிக்கப்படுகிறது அதாவது ஆனது புறக்கணிக்கப்படுகிறது எனவே ஆகும் எனவே ஆனது சமன்பாடு B ஆகும் இதை நாம் A வில் இருந்து பெறுகிறோம் சமன்பாடுகள் A மற்றும் B ஆகியவற்றை பின்வருமாறு எழுதலாம் உங்கள் பகுதி மற்றும் விகுதி ஆகியவற்றை j ஆல் பெருக்குவதன் மூலம் நீங்கள் ரியல் மற்றும் இமேஜனரி பகுதிகளை பிரிக்கலாம் அதைத்தான் நாம் செய்யப் போகிறோம்

அல்லது பகுதி மற்றும் விகுதியை j ஆல் பெருக்கலாம் இது சமன்பாடு C ஆகும் நமக்கு Q பாய்வு தேவை இல்லை ரியல் பவர் மட்டுமே வேண்டும் எனவே இது சமன்பாடு D ஆகும் எனவே இது பெயரளவு பவர் பாய்வு ஆகும் இது ஆக இருக்கும் இது ஒரு Q பாய்வு நாம் இதை விரும்பவில்லை நமக்கு ரியல் பவர் மட்டுமே வேண்டும் ரெசிஸ்டன்ஸ் புறக்கணிக்க படுவதால் இங்கு என்ன பவர் இருக்கிறதோஅதே பவர் இங்கும் இருக்கும் ஏனெனில் நாம் லைனை லாஸ் இல்லாததாக கருதுகிறோம் ஒருவேளை நாம் r இருப்பதாகக் கருதினால் இங்கே இருக்கும் அதே பவர் இங்கே இருக்காது ஏனெனில் இந்த பவர் பாயும் திசையை பொருத்து லாஸ் இருக்கும் திசையை பொருத்து இந்த லாஸ் ஆனது ல் இருந்து கழிக்கப்படும் அல்லது கூட்டப்படும் இந்த வகையில் ஆனது இதற்கு சமமாக இருக்கும் அடுத்ததாக ஒரு வேளை நமக்கு ஏதாவது சுமை டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் என்ன செய்வது நான் சுமை இருப்பதை இந்தப் படத்தில் காட்ட வில்லை ஆனால் சுமை இங்கு இருக்கிறது உதாரணமாக சுமை இங்கு இருப்பதாக நான் காட்டுகிறேன் இந்த வகையில் இந்தப் பக்கத்தைஎன்றும் இந்த பக்கத்தை என்றும் அழைக்கலாம் ஒருவேளை இந்தப் பகுதிகளில் ஏதாவது ஒன்றில் அல்லது இரண்டிலுமே சுமை டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுவதாக கொள்வோம் இப்போது என்ன நடக்கும் டை லைனில் இருக்கும் பவர் ஓட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றும் மின்னழுத்தத்தின் கோணம் மாறும் எனவே ரியல் பவர் ஆனது மாறும் மற்றும் மின்னழுத்தத்தின் கோணம் மாறும் ஆனால் மின் அழுத்தத்தின் அளவு மாறாமல் அப்படியே இருக்கும் ஒருவேளை சுமை டிஸ்டர்பன்ஸ் ஆனது ஏதாவது ஒரு பகுதியில் ஏற்படலாம் அல்லது இரண்டு பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் கோணங்கள்மற்றும் ஆகியவை மாறும் ஏனென்றால் நாம் ரியல் பவரை மட்டுமே கருதுகிறோம் ரியாக்டிவ் பவரை அல்ல நடைமுறையில் இரண்டுமே மாறலாம் ஆனால் நாம் இப்போது ரியல் பவர் மட்டுமே கருதுகிறோம் இந்த வகையில்மற்றும் ஆகிய இரண்டுமே மாறும் நான் முன்பே சொன்னது போல ஆனது ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட பவர் பாய்வாக இருக்கும் இது அதன் உண்மையான மதிப்பிலிருந்து மாறும் ஏனெனில் முன்பு இது ஒரு சுமையுடன் இணைக்கப்பட்டிருந்தது இப்போது சுமை மாறுவதால் இதன் மதிப்பும் மாறும் இதனுடன் சேர்ந்து மற்றும் மாறும் மற்றும் ஆகியவை அதிர்வென்னுடன் தொடர்பு உடையவை எப்படி என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே இவை மாறும் ஆகியவற்றின் புதிய மதிப்புகள் இவைதான் சமன்பாடு D இல் இருந்து முன்பு இதை என்ன எழுதினோம் ஆனால் இந்த சுமை மாற்றங்களின் காரணமாக புதிய மதிப்பு ஆக இருக்கிறது ஏனெனில்ஆகியவற்றின் மதிப்பு E ஆல் பாதிக்கப்படுவதில்லை இதுதான் சுமை மாற்றங்களின் காரணமாகஆகியவற்றின் புதிய மதிப்பு துவக்கத்தில் இது ஆக இருந்தது இப்போது இது ஆகும் ஆனது துவக்கத்தில் ஆக இருந்தது இப்போது மாற்றமானது ஆக இருக்கும் துவக்கத்தில் இது ஆக இருந்தது இப்போது இந்த சுமை தொந்திரவு காரணமாக ஆக மாறி இருக்கிறது நான் நேரடியாக இதைச் சொல்லாமல் உங்கள் புரிதலுக்காக இந்தச் சமன்பாட்டை இப்படி மாற்றிச் சொல்கிறேன் மற்றும் ஆகியவற்றை நீங்கள் இந்த சமன்பாட்டில் போட்டால் இதை என எழுதலாம் அல்லது

இப்போது இதுதான் உங்கள் ab சூத்திரம் ஆகும் இதை sin a cos b cos a sin b போல எழுதினால் ஆனது கிடைக்கும் இது சமன்பாடு F ஆகும் இங்கு நாம் ஆனது மிக குறைவு என கருத போகிறோம் எனவே என எழுதலாம் தீடா ஆனது கம்மியாக இருந்தால் சைன் தீடா ஆனது தீடா க்கு சமமாக இருக்கும் எனவே இங்கு

இவை இரண்டும் அனுமானங்கள் மட்டுமே ஏனெனில் நாம் இதை ஒரு நேரியல் மாடல் ஆக மாற்ற வேண்டும் எனவே நாம் இங்கு என போடுவோம் இங்கே என போடுவோம் இதை செய்தால் நமக்கு கிடைக்கும்

இரண்டு பக்கமும் இருக்கும் ஆனது ரத்து ஆகி விடும் ஆனது இதற்கு சமமாக இருக்கும் அதாவது ஆக இருக்கும் பவர் ஆனது ஒன்றிலிருந்து இரண்டு நோக்கி பாய்கிறது இந்தப் பகுதியின் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு ஆனது எனவே இரண்டு பக்கமும் நாம் இந்த மதிப்பால் வகுக்கிரோம் இதை செய்தால் நமக்கு கிடைக்கும் அல்லது இதை நாம் பெர் யூனிட் க்கு மாற்றினால் கிடைக்கும் இது சமன்பாடு ஆகும்